மாணவர்களை வரவேற்கிறோம் இங்கு கடன் காலத்தின் நீட்டிப்பு குறித்த சிக்கலைப் பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் முந்தைய வகுப்பில் விற்பனையாளர் தான் செய்யும் விற்பனைக்கு மற்றும் அதன்மேல் ஈட்டும் இலாபத்திற்கு உண்டான வரியை முன்கூட்டியே செலுத்த வேண்டியிருப்பதால் கடன் காலம் வரம்பற்ற அளவுக்கு நீட்டிக்க முடியாது என்பதைப் பார்த்தோம் இதற்கு சில வரம்புகள் இருக்க வேண்டும் ஏனென்றால் பணத்தின் நேர மதிப்பு மற்றும் ஏற்றுதல் காரணிக்கு விற்பனையாளர் செலுத்தும் வரி தற்போதைய நிகர மதிப்பு 12 மாதங்களுக்குப் பிறகு எதிர்மறையாகிறது என்று சொல்லப்படுகிறது கடன் காலத்தை 12 மாதங்கள் வரை நீட்டிக்க முடியாது என்பதை இது நிரூபிக்கிறது இது 9 மாதங்களுக்கும் 12 மாதங்களுக்கும் இடையில் எங்காவது இருக்க வேண்டும் மேலும் விற்பனையாளர் தனது ஏற்றுதல் காரணிக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கும் போது பிரச்சினை அதிகரிக்கிறது என்பதை இங்கே பார்த்தோம் இது அவரது இலாபம் அல்ல பொதுவாக இலாபம் வரி என்பது இலாபத்தின் மீது செலுத்தப்படுவது ஏற்றுதல் காரணிகள் மீது அல்ல ஆனால் அந்த ஏற்றுதல் காரணிகளுக்கும் வரி செலுத்த வேண்டும் ஏனென்றால் அந்த ஏற்றுதல் காரணி இலாபத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆகையால் அவர் அதற்கும் குறிப்பிட்ட விகிதத்தில் வரி செலுத்த வேண்டும் நாம் இங்கு 45 வரி விகிதம் என்று கருதினோம் எனவே NPV NPVஇன் ஆபர்டூநிடீ காஸ்ட் எனவே அந்த காரணத்தினால் விற்பனையாளரின் தரப்பிலிருந்து கடனை நீட்டிப்பதற்கான ஒருதீவிர வரம்பு ஆகும் முன்னதாக வாங்குபவரின் பக்கத்தில் உள்ள வரம்பைக் கண்டோம் இந்த விஷயத்தில் கடன் காலத்தின் அதிகபட்ச நீளம் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த கணக்கீட்டின் தொகுப்பிலிருந்து அது புள்ளியாக இருப்பதை நாம் கண்டோம் நம்மிடம் கடன் காலத்தோடு NPV ரூபாய் 164 உள்ளது இது 9 மாதங்களுக்கு நேர்மறை மற்றும் 12 மாதங்களுக்கு எதிர்மறை ஆகும் எனவே இரண்டிற்கும் இடையில் இது எங்கோ இருக்கிறது இதற்கும் மற்றும் இதற்கு மேலே எங்காவது செல்லலாம் அதாவது இது 9 மாதங்களுக்கும் மேலாக இருக்க வேண்டும் ஆனால் 12 மாதங்களுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் எனவே NPV 0 ஆக மாறும் கடன் காலத்தின் சரியான நீளத்தைக் கண்டறிய ஏதேனும் வழிமுறை உள்ளதா ஆம் ஒரு உதவித்தொகை உள்ளது இதன் உதவியுடன் NPV 0 என்பதை நாம் கண்டறிய முடியும் கடன் காலத்தின் நீளம் அதிகபட்ச கடன் காலத்தில் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும இது விற்பனையாளர் வாங்குபவருக்கு ஒதுக்கக்கூடிய அளவிற்கு சாத்தியமில்லை அதை செய்யக்கூடாது ஒரு தகவலறிந்த விற்பனையாளர் மற்றும் அவர்கள் புத்திசாலித்தனமான விற்பனையாளர் என்றால் அவர்கள் அனைத்து விற்பனையையும் கடன் மற்றும் அனைத்து காரணிகளையும் கணக்கீடுகளையும் செய்தால் அவர் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு அப்பால் கடனை நீட்டிக்கக்கூடாது ஏனெனில் அவர் அந்த வரவுகளை சம்பாதிக்கவில்லை மாறாக பணம் செலுத்துகிறார் மற்றும் NPV எதிர்மறையாகி வருகிறது இந்த விஷயத்தில் NPV 0 ஆக இருக்கும் கடன் காலத்தின் அதிகபட்ச நீளம் என்னவாக இருக்க வேண்டும் அல்லது அவர் கடனை நீட்டிக்க முடியுமா என்பதை அறிந்து கொள்வோம் அது இதில் 9 முதல் 12 மாதங்களுக்கு இடையில் எங்காவது இருக்கிறது என்று நாம் கூறும் பதிலைப் பெற முடியவில்லை எனவே அந்தக் காலம் என்ன என்று பார்ப்போம் அதற்கான வழி என்ன என்பதை அறிய முயற்சிப்போம் அந்தக் காலத்தைக் கணக்கிட உதவும் ஏதாவது மாதிரி கிடைக்கிறதா ஆமாம் நம்மிடம் அனைத்து மாதிரிகளும் உள்ளன எனவே அதிகபட்ச கடன் காலத்தின் நீளத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது அதை எப்படிக் கண்டுபிடிப்பது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் அந்த அதிகபட்ச கடன் காலத்தின் நீளத்தைக் கண்டுபிடிப்பதற்காக அதிகபட்ச கடன் காலத்தை இங்கே பார்ப்போம் எங்களிடம் இங்கே மாதிரி உள்ளது இந்த மாதிரி M M m N N W தீர்மானிக்க முடியும் எனவே இது ஒரு மாதிரி இங்கு M என்பது என்ன M அதிகபட்ச கடன் காலத்தின் நீளம் கடன் காலம் இது நாம் கண்டுபிடிக்க விரும்பும் விஷயம் சிறிய m என்றால் என்ன சிறிய m என்பது NPV எதிர்மறையாக மாறுவதற்கு முந்தைய கடன் காலம் இந்த வழக்கில் கடன் காலம் என்றால் என்ன NPV எதிர்மறையாக மாறுவதற்கு முன் உள்ள கடன்காலம் NPV எந்த காலகட்டத்தில் எதிர்மறையாக மாறுகிறது மற்றும் NPV 12 இல் எதிர்மறையாக மாறும் எனவே இந்த வழக்கில் கடன் காலம் 9 மாதங்கள் ஆகும் NPV க்கு முந்தைய கடன் காலம் எதிர்மறையாக மாறும் எனவே இந்த காலகட்டம் 9 மாதங்கள் ஆகும் பின்னர் N க்கான பதிலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் N என்பது NPV ஆகும் இது 9 மாத கடன் காலத்தின் சிறிய m அதாவது இதன் அர்த்தம் இந்த விஷயத்தில் இது 9 மாதங்கள் ஆகும் மற்றும் 9 மாதங்களில் NPV என்றால் என்ன 9 மாதங்களில் NPV என்பது 164 ரூபாய் ஆகும் மற்றும் இங்கே இது தொகுதியாகவும் இருக்கும் மற்றும் பிறகு சிறிய n என்பது கடன் காலம் m க்குப் பிறகு கடன் காலம் இதில் NPV எதிர்மறையாகிறது இது CP கடன் காலம் m க்குப் பிறகு இது ஒரு கடன் காலம் m இக்கு பிறகு NPV எதிர்மறையாக மாறும் மற்றும் இந்த விஷயத்தில் அந்த 12 மாதங்கள் என்ன மற்றும் இப்போது நாம் ஒரு விஷயத்தை மட்டுமே விட்டுவிட்டோம அது W W என்பது கடன் காலத்தில் NPV மற்றும் சிறிய n NPV அதாவது இந்த NPV கடன் காலகட்டத்தில் சிறிய n எவ்வளவு அதுதான் 203 எனவே இந்த மாதிரியின் உதவியுடன் கடன் காலத்தின் நீளத்தை எளிதாகக் கண்டறியலாம் அதாவது அதிகபட்ச கடன் காலத்தை கண்டறியலாம் இந்த மாதிரியை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த வழக்கில் நாம் இங்கே பார்த்திருக்கிறோம் கடன் காலம் 9 முதல் 12 மாதங்களுக்கு இடையில் எங்காவது இருக்கிறது என்று ஆனால் இந்த மாதிரியின் உதவியுடன் சரியாக M அதிகபட்ச கடன் கால நீளத்தின் மதிப்பு என்ன என்பதைக் கண்டறிய முடியும் எனவே இங்கே நாம் கண்டுபிடிக்க விரும்பும் கடன் காலத்தின் அதிகபட்ச நீளம் M என்ன என்பதைக் கணக்கிடுவோம் எனவே 9 164 என்ன இது 9 இல் NPV ஆக இருந்தது பின்னர் 164 கழித்தல் இது எவ்வளவு 203 சரியா மற்றும் இங்கே இது N கடன் காலத்தில் NPV அதாவது 203 x ஆக இருந்தது எனவே இதை நீங்கள் தீர்த்தால் உங்களுக்கு 9 164 கிடைக்கும் வகுத்தல் எவ்வளவு இது நேர்மறையாக மாறும் பின்பு கூட்டினால் 367 எனவே இந்த விஷயத்தில் 367 சரியானது நாம் அதை 3 ஆல் பெருக்குகிறோம் எனவே இது எவ்வளவு இருக்கப் போகிறது என்பது 10 34 மாதங்கள் பெறுவீர்கள் இந்த வழக்கில் 10 34 மாதங்கள் அதிகபட்ச கடன் காலத்தின் நீளமாகும் அதிகபட்ச கடன் காலம் M இன் மதிப்பு என்னவென்றால் 10 34 மாதங்கள் அதாவது 10 34 மாதங்கள் வரை கடன் காலத்தை நீட்டிக்கலாம் அதை விட அதிகமாக நீட்டிக்கக் கூடாது இந்த வழக்கில் அவருக்கு தேவையான கடனை 10 5 மாதங்கள் அல்லது 50 மாதங்கள் வரை நீட்டித்தால் NPV எதிர்மறையாக இருக்கும் 34 மாதங்களில் NPV 0 ஆக மாறுகிறதா இல்லையா அதாவது இந்த நேரத்தில் NPV பூஜ்ஜியமாக இருக்கும் நாம் கடன் காலத்தை 10 34 மாதங்களுக்கும் மேலாக 10 50 மாதங்களுக்கு நீட்டித்தால் 10 50 மாதத்திற்குகூட NPV எதிர்மறையாக இருக்கும் எனவே அதிகபட்ச கடன் காலத்தின் நீளத்தில் இந்த NPV பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் கடன் காலத்தின் நீளத்தில் இந்த NPV 0 ஆகிறதா இல்லையா என்பதை அறிய இங்கே ஒரு காசோலையைப் பயன்படுத்துவோம் இந்த விஷயத்தில் முதலில் அடிப்படை விலை என்னவாக இருந்தது அடிப்படை விலை 10000 சரியா ரூபாய் 10000ஐ நாம் கடன் காலம் இல்லாமல் 10000 ரொக்கத்திற்கு விற்க விரும்பினோம் அதற்கு நாம் 10000 ரூபாய்க்கு ரொக்கமாக விற்க வேண்டும் இப்போது இரண்டாவது விஷயம் காரணி ஏற்றுதல் இது மாதத்திற்கு 2 என்ற விகிதத்தில் ஏற்றப்படுவதாக எண்ணுவோம் இது மாதத்திற்கான ஆபர்டூநிடீ காஸ்ட் எவ்வளவு ஏற்றுவது எனவே இதை நீங்கள் கணக்கிட்டால் அது எவ்வளவு வெளிவரும் 2068 ஆக வரும் சரியா எனவே இது என்னவாக இருக்கும் இது இறுதி விலையாக மாறும் இது இறுதி விலை எனவே இது எவ்வளவு ஆக இருக்கும் 12068 ரூபாய் ஆக இருக்கும் இது இறுதி விலை இப்போது விற்பனை செலவு என்ன விற்பனை செலவு இறுதியாக 8000 ஆகும் ஆகவே நெட் புரோஃபிட் எவ்வளவு NP அதாவது நிகர இலாபம் இங்கே ரூபாய் 4068 மற்றும் வரிக்குப் பின் கிடைக்கும் லாபம் என்ன நான் வருமான வரி விகிதத்தை 45 என்ற விகிதத்தில் பயன்படுத்தினால் அது எவ்வளவாக இருக்கும் அது 1830 ஆக இருக்கும் எனவே வரிக்குப் பின் லாபம் 2238 ஆகும் இது நமது PAT சரியா கடன் காலத்திற்குப் பிறகு பெறத்தக்க தொகை எவ்வளவு 12068 ஆக இருக்கும் இது கடன் காலத்திற்குப் பிறகு பெறத்தக்க ஒரு தொகை அல்லது இங்கு எவ்வளவு தொகை செலுத்த வேண்டியது பெறத்தக்கது என்று இங்கே சொல்லலாம் எனவே இது 2238 என்பது வரிக்குப் பின் கிடைக்கும் இலாபம் கடன் காலத்திற்குப் பிறகு பெற வேண்டிய தொகை கணக்கிட்டால் அது 12068 ஆகும் விற்பனையின் போது செலுத்த வேண்டிய தொகை மிகவும் அதிகமாக உள்ளது அதுதான்முதலில் நீங்கள் 8000ஐ செலுத்தப் போகிறீர்கள் நாம் எவ்வளவு வரி செலுத்தப் போகிறோம் அதுதான் 1830 எனவே மொத்ததொகை 9830 ஆகும் நாம் 9830 ஐ செலுத்தப் போகிறோம் இதற்குப் பிறகு பெற வேண்டிய கடன் கால தொகை அதாவது CPக்கு பிறகு பெறவேண்டிய தொகையை நாம் ஏற்கனவே இங்கு எழுதியுள்ளோம் 12068 சரியா மற்றும் தள்ளுபடி காரணி இப்போது மாதத்திற்கு 2 என்ற விகிதத்தில் எவ்வளவு வாய்ப்பு செலவு மாதத்திற்கு 2 மற்றும் தள்ளுபடி காரணி 10 34 மாதத்திற்கு 0 8147 ஆகும் எனவே கடன் காலத்திற்குப் பிறகு CPக்குப் பிறகு பெறத்தக்க தொகையின் தற்போதைய மதிப்பை இங்கே கண்டுபிடிக்க முயற்சித்தால் இது 12068ஐ காரணியுடன் பெருக்க எவ்வளவு ஆகும் இது 9831 ஆக செயல்படும் எனவே நாம் விற்பனையின் போது செலுத்தவிருக்கும் தொகை எவ்வளவு 9830 மற்றும் கடன் காலத்தின் முடிவில் பெறக்கூடிய இந்த தொகையின் தற்போதைய மதிப்பு என்ன இது 10 34 மாதங்கள் அதுதான் 98 ஆகும் எனவே NPV என்றால் என்ன இங்கே இது 1 அல்லது அது கிட்டத்தட்ட 0 ஆக சரிபார்க்கப்பட்டது இது ஒரு சரிபார்க்கப்பட்ட தொகை இங்கே நாம் கணக்கிட வேண்டியது இது அதிகபட்சமாக 10 34 மாதங்கள் என்றால் இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் கடனை 9 மாதங்களுக்கும் குறைவான காலத்திற்கு மட்டுமே நீட்டிக்கப் போகிறோம் என்றால் 12 மாதங்கள் மற்றும் அதிகபட்சம் அதாவது 10 34 மாதங்கள் இந்த காலகட்டத்திற்கு முன்பு நீங்கள் கடன் நீட்டிக்கப் போகிறீர்கள் NPV 0 க்குப் பிறகு 10 50 அல்லது 11 மாதங்கள் 11 50 மற்றும் NPV நிச்சயமாக எவ்வளவு NPV எதிர்மறையாக இருக்கும் எனவே NPV 0 என்பது எங்கே என கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் அதிகபட்ச கடன் காலத்தின் நீளம் அல்லது கடன் காலத்தை அந்த வரம்பு வரை விற்பனையாளரால் வாங்குபவருக்கு நீட்டிக்க முடியும் இல்லையெனில் அது விற்பனையாளருக்கு எதிராக செல்லும் வாங்குபவர் எதிர்பார்க்கும் கடன் காலம் ஒன்பது மாதங்களுக்கும மேலானதாக இருந்தாள் அந்த நாட்களுக்கு அவர் விற்பனை செய்யக்கூடாது நான் வருந்துகிறேன் இந்த விஷயத்தில் 10 34 மாதங்கள் இங்கே தள்ளுபடி காரணி பற்றி குறைந்த யோசனை உள்ளவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தள்ளுபடி காரணியை நாங்கள் எவ்வாறு கணக்கிட்டுள்ளோம் சொல்லப்போனால் இது 0 817 மன்னிக்கவும் 0 8147 எனவே இந்த தள்ளுபடி காரணியை நாம் கணக்கிட்டு உள்ளோம் அதாவது 0 எனவே நாம் தள்ளுபடி காரணி சூத்திரத்தைப் பயன்படுத்தினோம் ஆகையால் இதை நாம் Df 1 அதுதான் 1 இன் கீழ் 1l12மற்றும் இங்கே நாம் n இன் பவர் எடுக்க வேண்டும் இந்த சூத்திரத்தின் உதவியுடன் இந்த தள்ளுபடி காரணி கண்டுபிடித்துள்ளோம் இது 1 கீழ் 1 ஆக மாறிவிடும் இந்த வழக்கில் வட்டி ஆண்டுக்கு 24 வகுத்தல் 12 மாதங்கள் மற்றும் இங்கு பவர் 10 34 மாதங்கள் N என்றால் 10 34 மாதங்கள் இந்த கணக்கை போட்டால் இது 0 8147 ஆக கிடைக்கும் எனவே இந்த தள்ளுபடி காரணியை பயன்படுத்தி ஆபர்டூநிடீ காஸ்ட் ஆண்டுக்கு 24 மாதத்திற்கு 2 ஆகும் எனவே நாம் அதை 10 34 மாத காலத்திற்கு தள்ளுபடி செய்யும்போது இந்த ஒப்பந்தத்தின் NPV அதிகபட்ச நீளத்திற்கு 0 என்பதை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் எனவே இங்கே வரம்புக்கு காரணம் அல்லது இங்கே கவலைக்குரிய காரணம் முன்கூட்டியே வரி செலுத்தும் முறை முன்கூட்டியே வரி செலுத்துவதை நாம் முன்கூட்டியே செய்ய வேண்டியதில்லை என்றால் 12 மாதங்களுக்குப் பிறகு அல்லது 12 மாத கடன் காலத்தில்கூட NPV நேர்மறையாக இருக்கும் என்று நான் சொன்னேன் நாம் முந்தைய ஸ்லைடுகளில் பார்த்தது 6 க்கு வேலை செய்யும் எனவே இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் மற்றும் கடன் காலத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் எனவே இரு தரப்பினருக்கும் பிரச்சினைகள் உள்ளன வாங்குபவருக்கு நீட்டிக்கப்பட்ட கடன் காலத்தைப் பெறாத பிரச்சினையும் விற்பனையாளருக்கு நீட்டிக்கப்பட்ட கடன் காலத்தை வழங்காத பிரச்சினையும் உள்ளது இங்கே நீங்கள் 10 34 மாதங்கள் பற்றி பேசும்போது சொல்லலாம் முக்கியமான புள்ளி 10 34 மாதங்கள் ஆரம்பத்தில் ஒரு யோசனை சரியாக 10 34 மாதமாக இருக்க வேண்டியதில்லை எடுத்துக்காட்டாக இந்த வழக்கில் 10 34 மாதங்களுக்குப் பிறகு NPV எதிர்மறையாக இருக்கும் என்று நமக்கு ஒரு யோசனை கிடைத்தது எனவே இது போன்ற விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது சரியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல இது 10 மாதங்கள் மற்றும் 10 நாட்கள் எனக் கூறலாம் எனவே கடன் காலத்தின் அதிகபட்ச நீளம் வாங்குபவரிடம் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் என்னிடம் கடன் விற்பனைக்கு வாங்க விரும்பினால் கடனை அதிக அளவுக்கு நீட்டிக்க முடியும் ஒருவேளை தள்ளுபடி காரணி 2 அல்லது ஏற்றுதல் காரணி 2 என்றால் மேலும் நான் நினைக்கிறேன் ஆண்டுக்கு 24 க்கும் அதிகம் என்றால் அதிகபட்ச கடனை நீட்டிக்க விற்பனையாளருக்கு யாரும் பணம் செலுத்த முடியாது ஏனென்றால் 24 க்கும் மேல் என்றால் விற்பனையாளருக்கு செலுத்துவதற்கும் வங்கியில் கடன் வாங்கி வாங்குபவருக்கு நன்று மற்றும் 12 மாதங்கள் வரையிலான காலத்திற்கு கடன் வாங்குவதை எதிர்பார்க்கலாம் பிறகு ஏற்றுதல் காரணி மாதத்திற்கு 2 அல்லது ஆண்டுக்கு 24 இதுதான் வாங்குபவருக்கு வரம்பாகும் மேலும் முன்கூட்டியே வரி செலுத்தும் முறையின் காரணமாக அது விற்பனையாளர்களுக்கு ஒரு சிக்கல் சில காரணிகளால் அவர்கள் இருவரும் சில நிபந்தனைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள் எனவே வரம்பற்ற கடன் நீட்டிப்பு முறை சாத்தியமில்லை ஏனென்றால் நீங்கள் அதைச் செய்கிறீர்களானால் அதாவது விற்பனையாளர் அதைச் செய்தால் அதில் இருந்து எந்த இலாபமும் கிடைக்காது மாறாக தற்போதைய நிகர மதிப்பில் இழப்புகளை ஏற்படுத்தும் அங்குள்ள முழுமையான மதிப்பு ஒரு இலாபமாக இருக்கலாம் அதில் NPV இல் உள்ள பயன்பாடுகள் என்ன அதில் சாதாரணமாக பார்க்க வேண்டியது ஏற்படும் இழப்பு அல்லது அவர் அதைச் சரியாகச் செய்யவில்லை அந்த வகையான வணிகத்திற்கு நாம் செல்லக்கூடாது என்பது சரியான முன்மொழிவு அல்ல எனவே இந்த இரண்டு வரம்புகளையும் வாங்குபவருக்கும் விற்பனையாளருக்கும் நாம் கண்டிருக்கிறோம் நாம் தொகுப்பு மற்றும் பிற விஷயங்களைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தோம் எனவே கடன் காலத்தின் வரம்புகள் வாங்குபவரின் பார்வையில் இருந்து விற்பனையாளர்களிடம் வருவதைக் கண்டோம் அதற்கான மாதிரியில் நாம் கண்ட கடன் காலத்தின் அதிகபட்ச நீளத்தை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இப்போது அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் வர்த்தக கடன் கொள்கையின் கூறுகள் பற்றி பேசுவதும் ஆகும் பல்லாண்டுயின் இரண்டு முக்கிய கூறுகள் உள்ளன ஒன்று எழுதப்பட்ட கடன் கொள்கை மற்றொன்று கடன் வரம்பின் கடன் கொள்கை இங்கே கடன் கொள்கை பற்றி நாம் பேசும்போது கடனை நீட்டிக்கும் கடன் வணிகத்தில் வெவ்வேறு பங்குதாரர்களைக் கொண்டுள்ளது நிறுவனத்தின் மேலாண்மை விற்பனை இலக்கை விற்பனைக்கு அல்லது சந்தைப்படுத்தல் துறைக்கு நிர்ணயிக்கிறது நீங்கள் இதை அதிகம் அல்லது ஒரு வருடம் அல்லது அடுத்த 6 மாதங்கள் அல்லது அடுத்த ஒரு காலாண்டில் நீங்கள் சந்தையில் செய்ய விரும்பும் விற்பனையின் பெரும்பகுதி விற்க வேண்டும் என்றால் நிறுவனம் அல்லது நிறுவனத்திற்கான ஒட்டுமொத்த வரவு செலவுத் திட்டத்தை நாம் தயார் செய்கிறோம் இப்போது அந்த விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பின்னர் அது வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டிருக்கலாம் அல்லது சிலநேரங்களில் அமைதியாக இருக்கும் கடனில் விற்பனை எவ்வளவு இருக்க வேண்டும் ரொக்க விற்பனை எவ்வளவு இருக்க வேண்டும் இப்போது விற்பனை இலக்கு என்பது கோடிக்கணக்கான ரூபாய் பத்து லட்சம் ரூபாய என்று எழுதப்பட்டிருக்கும் இங்கு அவ்வாறு இல்லை விற்பனை என்பது பணமாகவோ அல்லது கடனாகவோ இருக்கவேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் பணத்தின் விற்பனையாக இருந்தாலும் கடன் விற்பனையாக இருந்தாலும் விற்பனை விற்பனையே எனவே இது வெளிப்படையாக குறிப்பிடவில்லை இது இலக்குடன் இயக்குனர்கள் குழு அல்லது நிறுவனங்களின் உயர் நிர்வாகத்துடன் சந்தைப்படுத்தல் துறை எப்போதும் தொடர்புகொள்ளும் இந்த காலாண்டில் நீங்கள் விற்கவேண்டியது 1 கோடி ரூபாய் மதிப்புடையது அல்லது சந்தையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் விற்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கப்படுவார்கள் சந்தைப்படுத்தல் குழுவின் குறிக்கோள் ஆம் நாம் இலக்கை அடைய வேண்டும் விற்பனை ரொக்கமாக இருக்கிறதா அல்லது விற்பனை கடனில் உள்ளதா என்பதில் அவர்களுக்கு அக்கறை இல்லை ரொக்க விற்பனை இருந்தால் நன்று அவர்கள் பணத்திற்கு விற்க விரும்புகிறார்கள் அதுவே முதல் தேர்வு ஆனால் சில நேரங்களில் நோக்கங்களின் இலக்கை அடைய அல்லது இலக்கை கடக்க நாம் கடன் விற்பனையை சந்திக்க வேண்டும் ஒருவேளை கடன் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றால் அவர்கள் அதைப் பற்றி சிந்திக்க கூட விரும்ப மாட்டார்கள் ஆமாம் யாரோ ஒருவர் பணத்தை வாங்கத் தயாராக இருப்பதாக அவர்கள் சொல்வார்கள் முதலில் நீங்கள் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு நாங்கள் கடனில் விற்கத் தயாராக இருக்கிறோம் பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு கடன் வழங்கப்பட வேண்டும் என்பது மேலும் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இது இங்கு வாங்குபவரின் பேரம் பேசும் திறனைப் பொறுத்தது என்பதைப் பாருங்கள் மார்க்கெட்டிங் மேலாளர் ஒரு விநியோகஸ்தரிடம் சென்று எங்கள் தயாரிப்புகளில் பெரும்பகுதியை நீங்கள் கோருகிறீர்கள் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார் அவருடைய நோக்கம் அதிகபட்ச விற்பனை அந்த பொருளிலிருந்து பெறப்போகிறார் மேலும் அவர் நிறுவனத்தில் மூலதன பொருட்கள் கடனில் வாங்கப்போகிறார் அவர் சந்தையில் பொருள்களை விற்பனை செய்கிறார் விற்பனை வருமானம் மீட்கப்பட்ட பின்னர் அதாவது அவர் சந்தையில் தயாரிப்புகளை விற்றபிறகு அவர் நிறுவனத்திற்கு பணம் செலுத்துவார் எனவே சந்தைபடுத்துபவர் விநியோகஸ்தரால் ஈர்க்கப்பட்டபின் கேட்டுக்கொள்ளப்படுவார் நீங்கள் எனக்கு கடனில் விற்றபிறகு கடன்மூலம் நிறுவனத்திற்கு பணம் செல்லும் இப்போது சந்தைப்படுத்தும் துறை நிறுவனத்திடமிருந்து கடன் கொள்கையை எழுதுகிறது உதாரணமாக நிறுவனத்தின் தரப்பிலிருந்து திரும்ப எடுத்துக் கொள்ளும் கொள்கை இல்லை என்றால் சந்தைப்படுத்தும் தோழர்களின் நோக்கம் என்னவென்றால் ரொக்க விற்பனை அல்லது கடன் விற்பனையின் மூலம் இலக்கை அடைய வேண்டும் எனவே விநியோகஸ்தர் அல்லது சில்லறை விற்பனையாளரால் அல்லது வாடிக்கையாளரால் விதிக்கப்பட்ட எந்தவொரு அபத்தமான கடன் நிபந்தனைகளுக்கும் அவர் ஒப்புக் கொள்ளலாம் எந்தவொரு நிபந்தனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்தவொரு கடன் காலத்தையும் அவர் வழங்கலாம் எந்த விதமான ஏற்றுதல் காரணியும் அவர் சேர்க்க முடியும் மேலும் நீங்கள் இந்த விற்பனையின் பெரும்பகுதியை சரி என்று சொல்லலாம் எங்களிடமிருந்து நீங்கள் பணமாக வாங்கும் பொருள் மற்றும் மீதமுள்ளவற்றை எங்களிடமிருந்து கடன் வாங்கிக் கொண்டு அதை சந்தையில் விற்கவும் நான் உங்களுக்கு பெரும்பகுதியை கடன் காலமாக தருகிறேன் நான் உங்கள் விற்பனையை இந்த அளவு ஏற்றுதல் காரணியில் ஏற்றுவேன் ஏனென்றால் திரும்பப்பெறும் கடன் கொள்கை இல்லை எனவே இந்த வகையான சிக்கல்கள் எப்போதாவது வரும் மார்க்கெட்டிங் நபர்கள் இலக்கை அடைவதற்கும் இலக்கை விரைவாக அடைவதற்கும் அவர்கள் வரம்பற்ற கடனை நீட்டிக்கிறார்கள் சில விநியோகஸ்தர்களுக்கு நம்பத்தகாத கடன் என்று நாம் கூறுகிறோம் மேலும் பொருள் அனுப்பப்படும் போது அவற்றின் சந்தைப் பகுதியில் விநியோகஸ்தர் மற்றும் கூடுதல் விற்பனை வராக்கடனாக மாறும் ஏனெனில் விநியோகஸ்தரின் நோக்கம் 100 விற்பனை வருமானத்தை மீண்டும் நிறுவனத்திற்கு செலுத்தக்கூடாது எனவே இந்த வகையான சூழ்நிலையைத் தவிர்க்க ஏற்றுதல் காரணி குறைவாக இருக்கும் எனவே இந்த வகையான சிக்கல்களைத் தவிர்ப்பதற்காக நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு மார்க்கெட்டிங் நபரும் அந்த விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எந்தவொரு தெளிவான விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் எந்தவொரு கடனையும் நீட்டிக்க சொல்லும் உரிமையை அவருக்கு தராது அவர் நிறுவனத்தின் கடன் கொள்கையை விநியோகஸ்தருக்கு அல்லது வாடிக்கையாளருக்குத் தெரிவிக்க வேண்டும் விநியோகஸ்தரின் வாடிக்கையாளர் அதற்கு ஒப்புக் கொள்ள வேண்டும் ஏனெனில் சுதந்திரம் இல்லையென்றால் மார்க்கெட்டிங் நபரும் அல்லது விற்பனை நபரும் எந்தவிதமான தளர்வுகளும் வழங்கமுடியாது அவ்வாறான நிலையில் அவர் கொடுக்கப்பட்ட கட்டமைப்பிற்குள் வேலை செய்ய வேண்டும் இது கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் உள்ளது அதாவது எழுதப்பட்டுள்ளது எனவே கடனில் விற்க விரும்பும் நிறுவனத்திற்கு இது முதல் மற்றும் முக்கிய தேவை அவர்கள் கடனில் விற்க எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் யாரும் சில சதவீதத்தை திரும்பப்பெறும் கடன் விற்பனையில் விற்க முடியாது ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இருக்கும் இது வாங்குபவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இது விற்பனையாளருக்கும் ஒரு பயனுள்ள விகிதத்தை அதற்காக எங்களிடம் எழுதப்பட்ட கடன் கொள்கை உள்ளது மற்றும் சந்தைப்படுத்தும் ஊழியர்கள் மற்றும் விற்பனை சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு நிபந்தனை வழங்கும் அதிகாரம் மற்றும் வேறு எந்த நிபந்தனைகளையும் வாங்குபவருக்கு அளிக்கும் உரிமை வழங்கப்படக் கூடாது எனவே அதற்காக எழுதப்பட்ட கடன் கொள்கை உள்ளது இது மிக முக்கியமானதாகும் எனவே அந்த எழுதப்பட்ட கடன் கொள்கையை எவ்வாறு வடிவமைப்பது என்பதற்கு ஒரு கட்டமைப்பு அளவு உள்ளது எனவே அந்த கட்டமைப்பை உங்களுடன் அடுத்த வகுப்பில் விவாதிப்பேன் இது மிகவும் சுவாரஸ்யமான கட்டமைப்பாகும் மேலும் ஒவ்வொரு விநியோகஸ்தர் வாடிக்கையாளர் அல்லது சில்லறை விற்பனையாளராக இருக்கும் விநியோகத்தின் வேறு எந்த சேனலும் அந்த கட்டமைப்பின் உதவியுடன் நாம் ஒரு இறுதி முடிவை கணக்கிட முடியும் அந்த அளவு விற்பனையை அவருக்குச் செய்ய முடியும் என்று கூறும் நிகழ்தகவைப் பார்க்கும்போது விற்பனையைச் செய்தபின் நிறுவனம் இலாபத்தை சம்பாதிக்க முடியும் அல்லது வாடிக்கையாளரிடம் இருந்து கட்டணத்தை வசூலிப்பதில் பிரச்சனை இருந்தால் அந்த விநியோக சேனலில் இருந்து நிறுவனத்திற்கு வரும் இழப்பு எவ்வளவு அந்த இழப்புக்கான நிகழ்தகவு என்ன கடன் விற்பனையைச் சேகரிப்பதில் நிறுவனம் என்ன வரிச் செலவுகளைச் செய்ய வேண்டும் இந்த எல்லா காரணிகளையும் கவனத்தில் கொள்வதன் மூலம் ஒரு எழுதப்பட்ட கொள்கை இருக்க முடியும் நாம் உருவாக்க முடியும் மற்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட சேனல் உறுப்பினர் அல்லது வாடிக்கையாளருடன் கையாளும் போது மதிப்பெண்ணை உருவாக்க முடியும் மற்றும் அந்த சேனல் உறுப்பினர் அல்லது வாடிக்கையாளர் அந்த மதிப்பெண்ணை தொட்டால் அல்லது அதை விட மதிப்பெண் அதிகமாக இருந்தால் மட்டுமே கடன் வழங்கப்படும் இல்லாவிட்டால் அதைவிட குறைவாக இருந்தால் வாடிக்கையாளருக்கோ அல்லது அந்த எண்ணிக்கையிலான விநியோக சேனல்களுக்கு கடன் வழங்கப்படாது எனவே அந்த ஸ்கோர் ஐ எவ்வாறு செயல்படுத்துவது மற்றும் எழுதப்பட்ட கடன் கொள்கையை எப்படி வைத்திருப்பது என்று பல விஷயங்கள் உள்ளன அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் விவாதிப்பேன் மிக்க நன்றி